மீண்டும் பாடத்திற்க்கு திரும்பலாம் அதனால்தான் இந்த 2 சமன்பாடுகள் நீங்கள் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதலாம் சரியா எனவே இது 1 R1 1 R 2 இது 1 R2 மற்றும் இங்கே அது 1 R21 R 2 1 R2 v 1 v 2 ஆனது 46 க்கு சமம் எனவே இந்த 2 கேள்விகள் சரியாக தீர்க்க முடியும் ஆனால் இங்கே 2 மட்டுமே உள்ளது இங்கே 2 அறியப்படாதது உள்ளது எனவே நீங்கள் எளிதாக தீர்க்க முடியும் மேட்ரிக்ஸ் செயல்பாடு தேவை நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றை பதிவிட்டு கணக்கிடலாம் அதை நீங்கள் எளிதாக தீர்க்க முடியும் ஆனால் அது 2 ஐ விட அதிகமாக 3 4 அல்லது 5 ஐ விட அதிகமாக இருந்தால் நீங்கள் சில நுட்பங்களைப் பின்பற்ற வேண்டும் எனவே க்ரேமரின் விதிCramer's rule இங்கே விவாதிக்கப்படும் மேலும் 2 x 2 மேட்ரிக்ஸுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் ஒரு சிறிய நுட்பம் ஒன்றை காண்பிக்கிறேன் சரி எனவே இது simultaneous Equationசைமல்டேனியஸ் ஈக்வேஷன்மற்றும் க்ரேமரின் விதிCramer's rule எனவே நான் நினைத்தபடி சர்க்யூட் பகுப்பாய்விற்கு கொஞ்சம் சிந்திப்பது தேவை எனவே அதனால்தான் இந்த விஷயத்திற்கு சிறிய கணிதத்தை எடுத்துள்ளேன் சரி எனவே simultaneous Equationசைமல்டேனியஸ் ஈக்வேஷன் தொகுப்பிலிருந்து வேறுபட்டதாகக் கருதப்பட்டால் சமன்பாடு a 1 1 x 1 நான் இதை இப்படி எழுதுகிறேன் இது a1 1 x 1 a1 2 x 2 a1 xn b 1 என்று சொல்வதற்கு சமம் இந்த சமன்பாடு 1 ஒரு சமன்பாடு இதேபோல் a21 x 1 a2 2 x 2 a 2 n xn இது b2 ஆகும் இதேபோல் கடைசியாக an 1 x 1 an 2 x 2 up to ann xn bn சரி எனவே உங்களிடம் simultaneous Equationசைமல்டேனியஸ் ஈக்வேஷன் மற்றும் bn உள்ளது நீங்கள் எழுதுகிறீர்கள் எனவே இதை நீங்கள் இந்த சமன்பாட்டை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதலாம் இந்த சமன்பாட்டை நீங்கள் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதினால் இதை இப்படி இருக்கும் இது a1 1 இது a12 பின்னர் a 1n இவை அனைத்தும் மேட்ரிக்ஸ் அத்தியாயத்தில் மேல்நிலைப்பள்ளிகளில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இது ஒரு மேட்ரிக்ஸ் அணி இது x1 x2 xn சரி எனவே a மேட்ரிக்ஸ் n x n மேட்ரிக்ஸ் ஆகும் சரி இது x என்பது உண்மையில் ஒரு வெக்டர் ஆகும் வலதுபுறம் உள்ள இந்த b1 b2 bn இது உண்மையில் b அல்லது நீங்கள் ஒரு வெக்டர் என்று அழைக்கலாம் சரி எனவே இது சமன்பாடு 10 என வழங்கப்படுகிறது எனவே இந்த சமன்பாட்டை AX B என்று எழுதலாம் அல்லது x A 1 B க்கு சமம் A 1 இருக்க வேண்டும் சில நேரங்களில் இந்த இன்வெர்ஸ் முறையை பின்பற்ற வேண்டாம் எனவே கணக்கீட்டு செயல்திறனுக்காக சரியான நேரியல் சமன்பாடுகளை தீர்க்க நீங்கள் வெவ்வேறு முறையைப் பின்பற்றுகிறீர்கள் இப்போது இது உண்மையில் AX என்பது B க்கு சமம் இப்போது a ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும் இது a 1 1 a 1 2 a 1n a 21 a 2 2 a 2n பின்னர் a ல் an1 an2 ann என்று எழுதலாம் இதேபோல் X என்பது x 1 x 2 xn க்கும் B என்பது b 1 b 2 bn க்கும் சமம் எனவே இது ஒரு n xn சதுர மேட்ரிக்ஸாகும் இங்கு x மற்றும் b ஆகியவை காலம் வெக்டர் ஆகும் சரி எனவே இது உண்மையில் column காலம் n 1 n 2 மேட்ரிக்ஸ் ஆக வலது மேட்ரிக்ஸ் ஆக எழுதலாம் எனவே சமன்பாட்டைத் தீர்ப்பதற்கு பல முறைகள் உள்ளன இது மேலே உள்ள சமன்பாடு AX B க்கு சமம் இது மீண்டும் மாற்றுதல் காஸியன் நீக்குதல் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷ் கிராமரின் விதி மற்றும் எண் பகுப்பாய்வு போன்றவை ஆகும் இதுபோன்ற விஷயங்களைத் தீர்ப்பதற்கு பல முறைகள் இருக்கலாம் ஆனால் கணக்கீட்டு ரீதியாக திறமையாக இருக்கும் முறைகளை விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் எந்த வகையிலும் எந்தவொரு கணினி குறியீடும் அல்லது எதையும் எழுத மாட்டேன் எனவே வகுப்பறையில் தீர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தீர்க்க வேண்டும் அதற்கேற்ப ஒரு வகுப்பறை பயிற்சியை பார்க்க வேண்டும் சரி இந்த வகுப்பறையில் உள்ளவர்கள் இதை எவ்வாறு விரைவாக தீர்க்க முடியும் என்பதை நான் பார்க்க வேண்டும் எனவே க்ரேமரின் விதிCramer's rule உண்மையில் ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்க பயன்படுத்தப்படலாம் க்ரேமரின் விதிCramer's ruleப்படி 2 10 சமன்பாட்டின் தீர்வு AX B க்கு சமம் சரி அதாவது சமன்பாடு AX என்றால் B க்கு சமம் சரி இந்த சமன்பாட்டை நீங்கள் தீர்க்கும்போது எனவே இதை எளிதில் தீர்க்க முடியும் x 1 டெல்டா1 டெல்டா x 2 டெல்டா 2 டெல்டா அவ்வாறே xn டெல்டா n டெல்டா எனவே டெல்டா 1 டெல்டா 2 வரை டெல்டா என் பின்னர் டெல்டா டெல்டா டெல்டா ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே டெல்டா என்பது ஒரு டிடர்மினென்ட் ஆகும் டெல்டாக்கள் என்பது டிடர்மினென்ட் ஆனால் அதை விரைவாக எவ்வாறு தீர்ப்பது என்று சில நடைமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் சரி எனவே இந்த விஷயத்தில் அந்த டெல்டாவை பின்னர் டெல்டா 1 டெல்டா 2 மற்றும் டெல்டா n இவையும் டிடர்மினென்ட் ஆகும் ஆனால் இதை எவ்வாறு பெறுவது டெல்டாக்கள் இந்த டிடர்மினென்ட் ஆகும் அடிப்படையில் இது a 1 1 a 1 2 a 1n a 21 a 2 2 a 2n an 1 an 2 ann இது டிடர்மினென்ட் டெல்டா இப்போது டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 2 க்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் சரி நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது டெல்டா 1 க்கு என்று நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் x 1 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் டெல்டா 1 டெல்டா x 1 சமம் டெல்டா 2 டெல்டா x 2 சமம் மற்றும் xn டெல்டா n டெல்டா சரி எனவே எப்படி செய்வது என்பது நீங்கள் முதல் column யைஎடுத்துக் கொண்டால் இதுவே முதல் வரிசை இந்த முதல் column யை மட்டும் நீங்கள் b 1 b 2 மற்றும் bn ஆல் மாற்றினால் மீதமுள்ளவை அப்படியே இருக்கும் எனவே டிடர்மினென்ட் என்பது டெல்டாவாக இருக்கும் b 1 b 2 bn மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது மீதமுள்ள அனைத்து பதம்களும் ஒரே மாதிரியானவை டெல்டா 1 க்கு நீங்கள் முதல் column யை மாற்றுவீர்கள் a 1 1 a 21 இடத்திற்கு பி1 பி2 பிஎன் அதை மாற்றி டெல்டா 1 ஐ கணக்கிடுங்கள் எனவே இதேபோல் டெல்டா 2 டெல்டா 2 விஷயத்தில் நீங்கள் இரண்டாவது column யை b 1 b 2 ஆல் மாற்றவும் இந்த மேட்ரிக்ஸின் இரண்டாவது column இது இரண்டாவது column சரி இது இரண்டாவது column இது இரண்டாவது இது இரண்டாவது column இதை நீங்கள் b 1 b 2 ஆல் மாற்றியமைக்க வேண்டும் மற்ற அனைத்து பதம் மாறாமல் இருக்கும் நீங்கள் அதை மாற்றினால் நீங்கள் டெல்டா 2 ஐப் பெறுவீர்கள் இதேபோல் டெல்டா n க்கு கடைசியாக கடைசியாக நீங்கள் பி 1 பி 2 மற்றும் பிஎன் ஆகியவற்றால் மாற்றுவீர்கள் மீதமுள்ள அனைத்து பதம்களும் அப்படியே இருக்கும் நீங்கள் டெல்டா n ஐ இந்த வழியில் பெறுவீர்கள் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 2 அனைத்தும் டிடர்மினென்ட் ஆக கணக்கிடப்படலாம் சரி பின்னர் நேரடி தீர்வு நீங்கள் டெல்டா 1 டெல்டா 2 வரை டெல்டா n வரை கிடைக்கும் பின்னர் x 1 டெல்டா 1 டெல்டா க்கு சமம் x 2 டெல்டா 2 டெல்டா சமம் x n டெல்டா n டெல்டாவுக்கு சமம் எனவே இந்த வழியில் நீங்கள் எளிதாக தீர்க்க முடியும் அது ஒரு column யை மாற்றினால் போதுமனதாகும் அதை மாற்றவும் சரி எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் அதை எப்படி உருவாக்குவது இப்போது டெல்டா என்பது மேட்ரிக்ஸ் இன் டிடர்மினென்ட் ஆகும் டெல்டா கே என்பது மேட்ரிக்ஸின் கே வது column யை பி ஆல் மாற்றுவதன் மூலம் உருவாகும் மேட்ரிக்ஸ் இன் டிடர்மினென்ட் ஆகும் ஒரே விஷயம் என்னவென்றால் க்ரேமரின் விதிCramer's ruleயானது டெல்டாவின் மதிப்பு 0 க்கு சமம் அல்லாதபோது மட்டுமே பொருந்தும் ஏனெனில் இது 0 மூலம் வகுக்கப்படும் அதனால் சாத்தியமில்லை எனவே டெல்டா 0 க்கு சமமாக இருக்கும்போது சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தனித்துவமான தீர்வு இல்லை ஏனெனில் சமன்பாடுகள் நேரியல் சார்புடையவை சரி எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் சமன்பாட்டிற்கு தனித்துவமான தீர்வு இல்லை என்பதைக் காண்பீர்கள் சமன்பாடுகள் நேரியல் சார்ந்தது எனவே முதல் வரிசையில் விரிவாக்குவதன் மூலம் டெல்டாவின் டிடர்மினென்ட் மதிப்பைப் பெறலாம் முதல் வரிசையில் விரிவடைவது இங்கே அடிக்கோடிட்டுக் காட்டப்படுகின்றன எனவே அதை எவ்வாறு செய்வது எனவே இது கொஞ்சம் பெரியது போல் கொடுக்கப்பட்டால் நான் a 1 1 a 1 2 a 1 2 முதல் a 1n வரை பின்னர் a 21 a 2 2 a 2 2 முதல் a 2n வரை அதேபோல் an 1 an 2 an 2 முதல் ann வரை எழுதியுள்ளேன் இப்போது நீங்கள் இப்படி எழுதினால் நீங்கள் இந்த விஷயத்தை எழுத வேண்டும் எனவே இந்த முதல் a1 1 M 1 1 ஐ எழுதுகிறோம் அடிப்படையில் முதல் வரிசையை விரிவாக்கம் செய்து பெறலாம் அதாவது முதலில் விளக்க முயற்சிக்கும்போது column வாரியாகவும் பார்க்க முடியும் இரண்டையும் பார்ப்போம் சரி எனவே அந்த வழக்கில் a1 1 M 1 1 a 1 2 M 2 a 1 2 M 1 2 dot dot dot 1 பின்னர் a1n M 1n சரி எனவே இந்த டிடர்மினென்ட் பின்னர் பார்க்கலாம் எனவே இதைப் பாருங்கள் இது a1 இது எங்கள் நோக்கம் M 1 1 M 1 2 M 1 2 ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாகும் கடைசியாக M 1n ஆகும் குறிப்பாக கடைசி வார்த்தையைப் பாருங்கள் 1 பவர்1 n xM 1n ஆக எனவே M மேட்ரிக்ஸ் M உங்களுக்குத் தெரிந்தால் இந்த எம் 1 டிடர்மினென்ட் M 1 1 M 1 2 M 1 2 முதல் M 1n வரையுள்ள டிடர்மினென்ட் பின்னர் எளிதாக தீர்க்க முடியும் சரி எனவே அதை எவ்வாறு பெறுவது எனவே மேட்ரிக்ஸ் மைனர் இது உண்மையில் இதுதான் மைனர் M ij என்பது ann 1 x n - 1 மேட்ரிக்ஸ் டிடர்மினென்ட் ஆகும் அந்த மேட்ரிக்ஸ் i வரிசை மற்றும் j column யை நீக்குவதன் மூலம் பெறப்படும் இல்லையா எனவே நீங்கள் i வரிசை மற்றும் j column யைth நீக்கப்பட்டதைப் பார்ப்பீர்கள் எடுத்துக்காட்டாக அது n 1 x n 1 மேட்ரிக்ஸாக இருக்கும் சரி அது சிறியது இப்போது அது MI j என்று வைத்துக்கொள்வோம் சரி எனவே i 2 வது வரிசையாகவும் column யைகாலம் j 2 க்கு சமமாகவும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அதாவது இரண்டாவது வரிசை மற்றும் மூன்றாவது column எனவே மீதமுள்ள இரண்டாவது வரிசையை நீங்கள் மாற்றினால் இது போய்விட்டது இது வரிசை i மற்றும் jth column எனவே அது i என்பது 2 மற்றும் j மூன்றாவது column க்கு சமம் எனவே இந்த 2 தான் மீதமுள்ள பதம் ஆகும் சரி எனவே அதன்படி அது n 1 X n 1 மேட்ரிக்ஸாக மாற்றும் எனவே மீதமுள்ள பதம் இது ஒன்று இது ஒன்று இது அனைத்தும் இருக்கும் சரி இது முற்றிலும் இல்லாமல் போகாது ஆனால் இது ஒன்று இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்கும் இது இருக்காது எனவே உங்களிடம் உள்ள இந்த வரிசை column கள் மீதமுள்ளவற்றை அகற்ற வேண்டும் மேட்ரிக்ஸ் ஆர்டர் எம் மைனர் n 1 X n 1 ஆக இருக்கும் ஏனெனில் ஒரு வரிசை மற்றும் ஒரு column முற்றிலும் அகற்றப்படும் இல்லையா எனவே இதேபோல் முதல் column யில் விரிவாக்குவதன் மூலமும் டெல்டாவின் மதிப்பைப் பெறலாம் இந்த வரிசைகளை விட முதல் column யில் இதை விரிவுபடுத்தினால் அதை நீங்கள் பார்த்தால் அதுவும் டெல்டாவின் மதிப்பு என்று பெறுவீர்கள் எனவே நீங்கள் எழுதுபலகையை சுத்தம் செய்ய அனுமதித்தால் போதும் எனவே நீங்கள் இதை உருவாக்கினால் அது டெல்டா a 1 1 M 1 1 a 21 M 21 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் column யை நோக்கி நகர்கிறது இல்லையா எனவே column யை நோக்கி விரிவாக்கம் செய்யலாம் a 1 1 M 1 1 a 2 a 21 M 21 a 2 1 M 2 1 இங்கேயும் நான் இதை விளக்கும்போது சரி பின்னர் அது வருகிறது 1 power 1 n 1n இது முதல் வரிசையில் விரிவடைவதை நீங்கள் காணலாம் ஆனால் அதே விஷயம் முதல் column யில் கிடைக்கும் எனவே இரண்டாவது சமன்பாடு முதல் column யை கொண்டு வருகிறது எனவே இது a 1 1 M 1 1 a 21 2 x 2 மேட்ரிக்ஸுக்கு மேட்ரிக்ஸ் டிடர்மினென்ட் கண்டறிவது எளிது a 1 1 a 2 2 a 1 2 a 21 இது உங்களுக்குத் தெரியும் அதிகபட்சம் 2 X 2 மேட்ரிக்ஸுக்கு தீர்வு காண்போம் 4 x 4 மேட்ரிக்ஸுக்கு அதிக நேரம் எடுக்கும் எனவே அதைபற்றி சிந்திக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் அந்த 2 X 2 மேட்ரிக்ஸ் வரை மட்டுமே தீர்க்கும்படி அசைன்மென்ட் கொடுக்கப்படும் எனவே இது ஒரு எளிய டெல்டா a 1 1 a 1 2 a 1 2 21 a 2 2 a 2 2 a 2 1 a 2 2 a 2 2 இப்போது நீங்கள் இதை விரிவாக்கினால் இதை விரிவாக்கினால் நீங்கள்a 1 1 a 21 a 2 1 column யின் திசையில் இருக்கிறீர்கள் கடைசி சூத்திரத்தைக் கண்டால் அதைப் பாருங்கள் இந்த கடைசி n வது பதம் 1 பவர் n1 பின்னர் an 1 பின்னர் Mn 1 இல்லையா இது இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் n1 என்று போடுங்கள்n 2 என்று போடுங்கள் நீங்கள் போடுவது 1 க்கு சமமாக இருந்தால் இது ஒரு முதல் பதம் சரி எனவே அது 1 ஸ்கொயர் a 1 1 பின்னர் M 1 1 இதேபோல் நீங்கள் n 2 இருந்தால் அது 1 கியூப் எனவே பதம் பின்னர் வரும்பின்னர் a 21 M 21 n 2 நீங்கள் வைத்தால் அது 1 பவர்4 ஆக இருக்கும் எனவே அது பின்னர் a2 1 M 2 1 ஆக இருக்கும் அதனால்தான் இதை விரிவாக்கும்போது இது இப்படித்தான் வருகிறது சரி a11 முதலில் பின்னர் 1 பவர்n 1 பின்னர் 1 பிறகு நீங்கள் இந்த சூத்திரத்திற்கு an mn 1 க்குச் சென்றால் நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது Mn 1 என்று சொல்லுங்கள் நீங்கள் 1 ஐ எழுதுகிறீர்கள் an 1 பின்னர் 1 பவர் n 1 இப்போது நீங்கள் பார்த்தால் அந்த n 1 க்கு சமம் என்று பொருள் a 1 1 உள்ளது n என்பது 1 க்கு சமம் என்றால் இது 2 எனவே அது ஆக இருக்கும் பின்னர் இந்த பதம் a1 1 வரும் பின்னர் M 1 1 எனவே வரிசை i மற்றும் M 1 1 என்றால் i1 மற்றும் j 1 க்கு சமம் Ith row மற்றும் jth column நீங்கள் நீக்குகிறீர்கள் சரி எனவே ith row என்பது முதல் வரிசை நீங்கள் முதல் வரிசை மற்றும் முதல் column யை நீக்குகிறீர்கள் எனவே இது முதல் வரிசை மற்றும் இது முதல் column மீதமுள்ளவற்றை நீக்கினால் a 2 2 a 2 2 a 2 2 a 2 2 எனவே இது முதல் ஒன்றாகும் எனவே இது புரிந்துகொள்ளத்தக்கது இல்லையா எந்த பிரச்சினையும் இல்லை இரண்டாவது நான் இரண்டாவதற்கு வருகிறேன் சரி இரண்டாவதாக இரண்டாவது ஒன்றில் அது மீண்டும் அதே பதம் நான் n 1 பின்னர் an1 பின்னர் M n 1என்று எழுதுகிறேன் இப்போது இந்த நிகழ்விற்கு இரண்டாவது பதம் n 2 க்கு சமம் அதாவது அது - 1 பவர்2 2 பின்னர் a21 பின்னர் M 21 சரி எனவே 1 க்கு power 2 என்றால் அது சரி எனவே இது உண்மையில் 1 க்யூப் ஆகிவிடும் a 21 இருக்கிறது M21 என்றால் என்ன எனவே இங்கே M I j i 2 க்கு சமம் மற்றும் j 1 க்கு சமம் அதாவது இரண்டாவது வரிசை மற்றும் முதல் column எனவே இரண்டாவது வரிசை என்றால் இது போகும் சரி i 2 க்கு சமம் என்றால் வரிசை i ஆகும் எனவே இரண்டாவது j1 என்றால் முதல் column க்கு சமம் இது போகும் எனவே அங்கு என்ன இருக்கும் A 1 2 a 1 2 a 1 2 a 1 2 மற்றும் a 2 2 a 2 2 a 2 2 a 2 2 எனவே இந்த வழியில் நீங்கள் எளிதாகப் பெறலாம் எனவே இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் இல்லையா இதேபோல்கடைசியாக நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் இது a 2 1 1 4 ஆக இருக்கும் ஏனென்றால் n 2 க்கு சமம் சரி எனவே i2 க்கு சமம் அதாவது மூன்றாவது வரிசை மற்றும் முதல் column மூன்றாவது வரிசை மற்றும் முதல் column நீக்கப்படும் இது மூன்றாவது வரிசையாகும் எனவே a 1 2 a 1 2 and a 1 2 a 1 2 மற்றும் a 2 2 மீதமிருக்கும் சரி எனவே இந்த வழியில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது 2 x 2 மேட்ரிக்ஸ்அணி எனவே 2 X 2 க்கு அப்பால் செல்லாது ஏனென்றால் இது அதிக நேரம் எடுக்கும் ஆனால் இது எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதற்கான ஒரு முறை இது column பக்கத்தில் உள்ளதாகும் இதை நான் விளக்கினேன் சரி இது column ப் பக்கம் ஆகும் வரிசைகளில் இல்லை ஆனால் அதே முறையில் தான் வரும் வரிசை வாரியாக நீங்கள் அதை செய்ய முடியும் நீங்கள் அதே முடிவைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் இதையெல்லாம் பெருக்கினால் நீங்கள் எளிமைப்படுத்தினால் அதை எவ்வாறு எளிதாக்குவது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது டெல்டா என்று நீங்கள் பெறுவீர்கள் இல்லையா எனவே விஷயம் என்னவென்றால் இந்த முறை 2 X 2 மேட்ரிக்ஸுக்கு மட்டுமே உண்மை இதை நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் எளிய முறை மற்றும் நுட்பம் ஆகும் 2 x 2 மேட்ரிக்ஸ் டிடெர்மினென்ட் நிர்ணயிப்பதற்கான ஒரு எளிய முறை முதல் 2 வரிசைகளை மீண்டும் எடுத்து குறுக்காக உள்ள பதங்களை பெருக்கி கணக்கிடலாம் சரி இது மிகவும் எளிமையான விஷயம் ஆனால் இது 2 முதல் 2 மேட்ரிக்ஸுக்கு மட்டுமே உண்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் 2 x 2 மட்டுமே 4 x 4 க்கு அல்ல ஆனால் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் விடையை எவ்வளவு விரைவாகப் பெற முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள மிகவும் எளிதாக இருக்கும் நீங்கள் அதை என்ன செய்கிறீர்கள் இது a 1 1 a 1 2 a 1 2 a 21 a 2 2 a 2 2 a 2 1 a 2 2 a 2 2 இந்த x க்ராஸ் உள்ளது இதை எப்படி செய்வது இந்த முதல் 2 வரிசையை நீங்கள் மீண்டும் எடுக்கிறீர்கள் சரி முதல் 2 வரிசையை நீங்கள் மீண்டும் எடுக்கிறீர்கள் இது a 1 1 a 1 2 அது a 1 1 இது a 1 1 a 1 2 a 1 2 a 21 a 2 2 a 2 2 a 21 a 2 2 என்று நீங்கள் மீண்டும் எடுக்கிறீர்கள் நீங்கள் இதை இப்படியே செய்கிறீர்கள் எனவே முதல் விஷயம் 2 X 2 மேட்ரிக்ஸ் அணி இது 2 X 2 அணி பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் முதல் 2 வரிசைகளை a11 இது a11 இது a 1 1 a 1 2 a 1 2 a 21 a 2 2 a 2 2 இவ்வாறு நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் நீங்கள் எவ்வளவு விரைவாக அதைப் பெறுவீர்கள் என்று பார்க்க முடியும் பின்னர் an பின்னர் பெருக்கல் அல்ஜீப்ரிக் கூட்டல் அல்ஜீப்ரிக் கூட்டல் என்றால் இது தான் a 1 1 a 2 2 a 2 2 இது அடையாளம் எனவே a 1 1 a 2 2 a 2 2 இதுதான் இது a 1 1 a 2 2 a 2 2 எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல ஆனால் நீங்கள் எதை எடுக்க வேண்டும் அடையாளம் பின்னர் இது அடையாளம் இதுதான் நான் எடுத்தது a 21 பின்னர் a 22 பின்னர் a12 சரி இது a 1 2 பின்னர் இது ஒன்று இது இது a21 பின்னர் a12 பின்னர் a22 ஆக இருக்கும் இவை அனைத்தும் இவ்வாறு இருக்கும் இவை அனைத்தும் நான் செய்தது இது இது இது இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சரி எனவே என்றால் இந்த பதங்கள் ஆக இருக்கும் என்று அர்த்தம் அடையாளம் இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல பிறகு நீங்கள் a12 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இது a 1 2 a 2 2 a 2 1 எனவே இது a 1 2 a 2 2 a 2 1 இல்லையா பின்னர் பின்னர் இது a 2 2 a 2 2 a 2 2 பின்னர் a 1 1 சரி பின்னர் இது a22 மற்றும் இது a11 பின்னர் இது மற்றொன்று அது a2 2 பின்னர் நீங்கள் a12 முதல் a21 என்று எடுக்கவேண்டும் எனவே இவை அனைத்தும் இவை அனைத்தும் நீங்கள் எதைப் பெற்றாலும் அது டிடெர்மினென்ட் ஆக இருக்கும் இல்லையா எனவே முதல் 2 வரிசைகளை நகலெடுக்கவும் இந்த பக்கம் நீங்கள் a1 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் அது இது மற்றும் இந்த பக்கம் எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் எளிமைப்படுத்தினால் நீங்கள் டிடெர்மினென்ட் பெறுவீர்கள் இது 2 X 2 மேட்ரிக்ஸ் வரை மட்டுமே உண்மை அது எப்போதாவது இருக்கும் பிற விஷயங்களுக்கு முயற்சி செய்யாதீர்கள் ஆனால் 2 x2 மேட்ரிக்ஸுக்கு மைனர் கணக்கிடுவதைக் காட்டிலும் இது எளிதானது ஆனால் அது நேரடியான நடைமுறை இது ஒரு எளிய எளிய நடைமுறை சரி எனவே நான் அதை சுத்தம் செய்யட்டும் அதனால்தான் நான் இதை இப்படி உருவாக்கியுள்ளேன் இறுதியாக நான் சொன்னது இங்கே எழுதப்பட்டுள்ளது அதே விஷயம் இங்கே எழுதப்பட்டுள்ளது சரி எனவே இது டெல்டா அதே விஷயம் இங்கே எழுதப்பட்டுள்ளது அடுத்தது எடுத்துக்காட்டை எடுத்து தீர்க்கலாம் இது நிச்சயமாக மின்னியலின் அடிப்படை கருத்துகள் எனவே இது போன்ற பலவகை கணக்குகளை தீர்க்க வேண்டும் அப்போதுதான் தெளிவாக புரியும் இல்லையா எனவே இதுபோன்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி அவசியம் எனவே வெவ்வேறு வகையான கணக்குகளை எடுத்துக்கொள்வேன் இது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது நான் உருவாக்கிய பாடத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகலாகும் சரி ஏதேனும் பிழை அல்லது ஏதேனும் தவறு இருந்தால் ஏதேனும் கணக்கீட்டு பிழை அல்லது ஏதேனும் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் பின்னர் என்னை நானே திருத்திக்கொள்ள முடியும் ஏனெனில் பல கணக்குகள் இருப்பதால் பிழை ஏற்பட வாய்ப்பு உள்ளது கணக்கீடு மற்றும் பிற விஷயங்களில் இது சரியானது என்று நான் நம்புகிறேன் ஆனால் எங்காவது ஏதோ நடந்திருக்கலாம் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் எனக்குத் தெரியாது ஆனால் நான் உங்களிடமிருந்து கருத்துக்களைப் பெற விரும்புகிறேன் சரி எனவே ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கவும் சரி அந்த தவறான கணக்கீடு அல்லது எதையும் நீங்கள் கண்டறிந்தால் அதை சரிசெய்வேன் ஆனால் பலவிதமான கணக்குகளை பல இடங்களிலிருந்து நான் சேகரித்ததை இங்கு வைக்க முயற்சிக்கிறேன் உங்களுக்கும் இது பயன்படும் நம் எண்ணங்கள் மற்றும் பிற விஷயங்கள் மற்றும் கருத்துக்கள் தெளிவடையும் எனவே முதலில் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சரி எனவே நீங்கள் நோடு வோல்டேஜ் நோடு வோல்டேஜ் படம் 2 2 இல் உள்ள ஒரு சர்க்யூட்க்குதீர்மானிக்கவும் ஏனெனில் அத்தியாயம் 2 அதனால்தான் அத்தியாயம் 2 ஐ பிந்தைய கட்டத்தில் படிக்கலாம் நான் இல்லை ஆனால் நீங்கள் நோடு வோல்டேஜ் நோடு வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும் அது ஒரு அலகு சுற்று எனவே இது ஒரு முனை 1 இது முனை 2 சரி இது ரெஃபெரென்ஸ் நோடு குறிப்பு முனை மேற்கோள்முனை டேட்டம் நோட் இந்த வோல்டேஜ் V0 0 க்கு சமம் சரி எனவே இது டேட்டம் நோட் இது புதிய அசைன்மென்ட்பணிகள் அல்லது தேர்வில் உங்களுக்கு எது கிடைத்தாலும் அது குறிக்கப்படாது ஆனால் அது V0 வி 0 என்பது 0 க்கு சமம் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது முனை 1 இது முனை 2 அதாவது இந்த ரெஃபெரென்ஸ் நோடு குறிப்பு முனை தொடர்பாக எனது இந்த வோல்டேஜ் v 1 இந்த வோல்டேஜ் v 2 ஆகும் இது எனது ரெஃபெரென்ஸ் நோடு குறிப்பு முனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வலது முனை வோல்ட் வி v 1 எவ்வளவு V 2 எவ்வளவுக்கு சமம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் 2 மின்னோட்ட மூலங்கள்சோர்ஷ் 2 5 மற்றும் 5 உள்ளன நான் அதை அடுத்த வரைபடத்தில் கொடுத்துள்ளேன் ஆனால் அதற்கு முன்பு நான் இதுதான் விஷயம் என்று சொன்னேன் அது v 1 v 2 ஆக இருந்தாலும் சர்க்யூட்டில்சுற்றில் குறிக்கப்படாது முனை மின்னழுத்தங்கள் என்ன என்று கேட்காவிட்டால் இல்லையா இது v 1 என்றும் இது v 2 என்றும் நீங்கள் கருத வேண்டும் எனவே இது விரிவான சர்க்யூட்எனவே இது குறிப்பு முனை இது குறிப்பு முனை சரி இது மார்க்கர் ஓ மற்றும் வி 0 க்கு சமம் என்று நான் சொன்னேன் இது வோல்டேஜ் V 1 இது V 2 இப்போது முனை 1 ல் இது முனை 1 மற்றும் இது முனை 2 எனவே இங்கே நீங்கள் கே எல் பயன்படுத்த வேண்டும் இங்கே முனை 2 இல் நீங்கள் கே எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் இந்த 2 5 ஐப் பாருங்கள் இது மின்னோட்ட மூலம்சோர்ஷ் 2 5 ஆம்பியர் இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஷ் ஆகும் இதுவும் இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஷ் ஆகும் இந்த கரன்ட் நுழைகிறது 2 5 ஆம்பியர் நுழைகிறது எனவே இது உள்வரும் மின்னோட்டமாகும் i2 க்கு சமம் இவை இந்த முனைய முனை 1 ஐ விட்டு வெளியேறுகின்றன இந்த முனை 1 அது வெளியேறுகிறது எனவே இது உண்மையில் i 2 i 2 க்கு சமம் சரி எனவே இது உண்மையில் முனை 1 ஆனால் நீங்கள் முனை 2 முனை 2 க்கு வரும்போது என்ன நடக்கும் இந்த i 2 கரன்ட் உண்மையில் இந்த முனைக்குள் நுழைவதை அழைக்க வேண்டும் எனவே இந்த கரன்ட் முனைக்குள் நுழைகிறது எனவே இது I2 பின்னர் இந்த 5 ஆம்பியர் மின்னோட்டமும் இங்கே உள்ளது இது கரன்ட் சோர்ஷ் ஆகும் இந்த 5 ஆம்பியர் மின்னோட்டமும் முனை 2 க்குள் நுழைகிறது எனவே இது i 2 5 ஆக இருக்கும் இந்த 2 ம் உள்வரும் மின்னோட்டமாக இருந்தாலும் இவை முனைக்குள் நுழைகின்றன மற்றும் இது 2 5 ஆம்பியர் மின்னோட்டமாகும் எனவே நான் அதை இங்கே குறிக்கிறேன் அது உண்மையில் முனையை விட்டு வெளியேறுகிறது ஏனென்றால் திசை இது கொடுக்கப்பட்டுள்ளது இது 2 5 க்கு சமம் சரி மற்றும் வலது புறம் இது I1 இதுவும் I1 தான் எனவே இந்த 2 சமன்பாடும் இது ஒரு சமன்பாடு i 2 5 2 5 i 1 க்கு சமம் மற்றும் இந்த பக்கம் 2 5 இது உள்வரும் கரன்ட் மற்றும் சேர்த்தால் i 2 i 2 நான் எதையும் தவறவிடவில்லை என்று நம்புகிறேன் ஏனென்றால் பல சிறிய கணக்குகள் உள்ளன பல கிளைகள் உள்ளன எனவே இந்த சொற்பொழிவின் போது எப்போதாவது நானும் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட நேரிடும் எனவே இந்த சொற்பொழிவின் போது அது தற்செயலாக தவறவிட்டால் தெரிவியுங்கள் அடுத்த சமன்பாடுகள் அதுதான் என்று நான் நினைக்கிறேன் எனவே இது எப்படி இருக்கும் சரி சமன்பாடு சரி இது புரிந்துகொள்ளத்தக்கது என்று நம்புகிறேன் எனவே அதை சுத்தம் செய்வேன் சரி எனவே அந்த முனை 1 எனவே 2 5 என்பது i 2 i 2 க்கு சமம் என்று நான் எழுதினேன் i 2 மற்றும் i 2 சமன்பாடுகள் எழுத வேண்டும் எனவே இங்கே இந்த விஷயத்தை நான் குறிக்கிறேன் எனவே இந்த வோல்டேஜ் இதை நீங்கள் I2 மற்றும் i 2 என்று எழுத வேண்டும் மேலும் I1 என்றும் எழுதுகிறேன் எனவே இது அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் இது i2 இந்த மின்னழுத்தங்கள் v 1 இந்த வோல்டேஜ் v 2 ஆகும் எனவே இது v 1 v 2 ஐ 8 ஆல் வகுக்கிறது இது i 2 சரி எனவே இந்த கரன்ட் 1 முதல் 2 வரை பாய்கிறது எனவே v 1 v 22 இதேபோல் இது டேட்டம் நோட் ஓ இந்த ரெஃபெரென்ஸ்குறிப்பு வோல்டேஜ் 0 சரி எனவே i 2 இங்கே எழுதுவதற்கு சமம் i 2 இதற்கு சமம் V1 4 உண்மையில் V1 - 0 4 V 1 4 ஆகும் ஏனெனில் இந்த 4 ஓம் ரெசிஷ்டன்ஸ் இங்கே உள்ளது சரி இது v 1 v 0 ஆனால் v 0 என்பது 0 ஆகும் எனவே v 1 0 4 எனவே v 1 இது பின்னர் I1இங்கு எழுதுகிறேன் i 1 இதற்கு சமம் இது டேட்டம் நோட் 0 எனவே இது இங்கே வோல்டேஜ் v 2 எனவே இது அடிப்படையில் v 2 0 12 ஆக இருக்கும் எனவே இது உண்மையில் V212 ஆகும் இது I1 எனவே I2 உங்களுக்கு கிடைத்தது மற்றும் I1 உள்ளது அதேபோல் V212 ஆக உள்ளது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த கே எல் சமன்பாடுகளில் வைக்கப்படும் பின்னர் V1 மற்றும் V2 ஆகியவற்றின் அடிப்படையில் சமன்பாடுகளைப் பெறுகிறோம் எனவே இது புரிந்துகொள்ளத்தக்கது என்று நம்புகிறேன் i 2 i 2 இங்கே எழுதுகின்றேன் சரி எனவே இது I2 மற்றும் I2 ஏற்கனவே அதை விளக்கினேன் எனவே எளிமைப்படுத்திய பின் இந்த சமன்பாடுகள் 2 v 1 v 2 என்பது 20 க்கு சமம் இதேபோல் மற்ற விஷயங்களும் இந்த சமன்பாடு அந்த நேரத்தில் விளக்கப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்டது மேலும் i 2 v 1 v 2 8 க்கு சமம் மற்றும் i 1 என்பது V 2 12 க்கு சமம் இதுவும் நீங்கள் எழுதியுள்ளீர்கள் எனவே எளிமைப்படுத்துதல் பின்னர் கிடைத்தது 2 v 1 5 v 2 என்பது 60 க்கு சமம் இப்போது நீங்கள் அழைப்பதை சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இந்த 2 கேள்வியை தீர்க்கவும் நீங்கள் பெறுவீர்கள் v 1 12 2 2 வோல்ட்டுக்கு சமம் மற்றும் v 2 2 வோல்ட்டுக்கு சமம் சரி எனவே இது ஒரு பதில் ஆனால் நான் சில விஷயங்களை சுத்தம் செய்துவிடுகிறேன் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் தயவுசெய்து அதை ஒவ்வொருவரும் சொந்தமாக தீர்க்கவும் நீங்கள் இந்த இரண்டு கரன்ட் சோர்ஷ் களும் எவ்வளவு பவர்கொடுக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இரண்டு கரன்ட் சோர்ஷ்கள் உள்ளதை அறிவீர்கள் எவ்வளவு பவர்கொடுக்கும் என்பதை கண்டறியவும் இது உங்களுக்கு ஒரு பயிற்சியாகும் மிக்க நன்றி மீண்டும் வருவேன்